பயிற்சி முறையை தேர்ந்தெடுத்தல் ஒரு வகை சூழலில் பயிற்சி முறையை தேர்ந்தெடுப்பது பற்றி இப்பொழுது நான் சில அளவுகோல்களை குறிப்பிட விரும்புகிறேன் அவை ஒரு குறிப்பிட்ட துறையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இந்தக் குறிப்பிட்ட அமர்வில் நாம் விவாதிக்க வேண்டிய நான்கு அளவுகோல்கள் கற்றல் முடிவுகள் கற்றல் சூழல் பயிற்சி பரிமாற்றம் மற்றும் செலவு ஆகியவை இதன் அளவு கோல்கள் ஒரு குறிப்பிட்ட முறையை தேர்ந்தெடுக்கும்போது முதன்முதலாக அம்முறையில் கற்பதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அந்த பயிற்சி தாக்கங்கள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் முதன்முதலாக கற்றலின் முடிவுகள் தகவல்களை அடிப்படையதாக இருக்கும் பொதுவாக வாய்மொழி தகவல்கள் அனுபவ பகிர்வின் வெளிப்பாடாக இருக்கும் அனுபவப் பகிர்வு என்னவென்றால் அந்த நபர் எதைக் கேட்டிருக்கிறாரோ அல்லது எதை அவர் கற்றுக்கொண்டாரோ அல்லது எதை தனது வாழ்க்கையில் அனுபவித்தாரோ அதை பற்றி பயிற்சியாளர்களுடன் சிறப்பான முறையில் பேசி விளக்க முடியும் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் என்று யார் கருதப்படுவார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாய்மொழி தகவல்களில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் பயிற்சி பெறுபவர்கள் அவர்களது கருத்துக்களை பயிற்சியாளரின் அனுபவத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்வார்கள் சில நேரங்களில் வாய்மொழி தகவல்கள் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் மேலும் சிலரின் எண்ணங்களை பாதிக்கலாம் வாய்மொழி தகவல்களில் பகிரப்படும் சில கருத்துக்கள் எல்லா நேரங்களிலும் பொருந்தாது பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுபவர்களின் உரையாடல்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாய்மொழி தகவல்களை சில நேரங்களில் குறிப்பிடப்படும் குறுக்குவழிகள் ஆதாரமற்ற தார்ககமும் தகவல்கள் அங்கீகரிக்க முடியாததாகவும் இருக்கலாம் ஆகவே பயிற்சியாளருக்கு பயிற்சி அளிப்பதற்கும் உண்டான சூழ்நிலையை தகவல் பரிமாற்றத்தில் மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய்மொழி தகவல்கள் அந்த சூழ்நிலையை பொறுத்தே அமைகின்றன பயிற்சி அளிப்பவர் நடுத்தரமாக செயல்பட்டால் மேலும் பயிற்சியின் கருத்திருக்கு அதிகமான அனுபவம் உடையவராக இருந்தால் பயிற்சி பெறுபவர்கள் அவரிடம் அதிகமாக கேள்விகள் கேட்டு உரையாட முடியும் இந்த நிலைமையில் வாய்மொழி தகவல்கள் அதிகமான பிரயோசனத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக அறிவு சார்ந்த திறமைகள் பங்கு வகிக்கின்றன வாய்மொழி தகவல்களை பகிரும்போது பயிற்சி அளிப்பவர் அறிவுசார் திறமைகள் உரையாடலில் அறிவு பங்கீட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன பயிற்சி அளிப்பவர் தனது அறிவை திறமையை பயிற்சி பெறுபவர்களுக்கு மிக அதிகமான முறையில் வெளிப்படுத்தும்போது பங்கேற்பாளர்கள் பயிற்சி பெறுபவர்கள் அவர்களுடைய கேள்வி திறமைகள் அதிக தகுதியுடையதாக உயர் தரமானதாக அமையும் பயிற்சி பெறுபவர்களின் கேள்விகள் உயர்ந்த தரத்தில் இருந்தாள் பயிற்சி பெறுபவர் திருப்தி அடையும் விதமாக பயிற்சி அளிப்பவர் ஒரு சிறந்த உரையாடலை உருவாக்க வேண்டும் அதில் பயிற்சி பெறுபவர்கள் தங்களது சந்தேகங்கள் பதில்கள் அனைத்தும் நிறைவடைந்து உருவாக்குதல் வேண்டும் இதற்கு இந்டேலிஜந்ஸ கோசென்ட் மட்டுமன்றி எமோஷனல் கோசென்ட் மற்றும் ஸ்பிரிசவல் கோசென்ட் சேர்க்க வேண்டும் IQEQSQ ஆக பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டுமெனில் அங்கு அறிவு சார்ந்த பயிற்சியுடன் உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் ஆன்மீக இரண்டையும் அறிவுசார் பயிற்சியுடன் இணைக்க வேண்டும் இதுவே பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுபவரின் பங்களிப்பை மென்மையாக்கும் இப்பொழுது நாம் அறிவாற்றல் உத்திகளை பற்றிப் பேசும்போது அவற்றின் விளைவுகளையும் நாம் ஆராய வேண்டும் அவற்றை வெறும் உண்மைகளின் அடிப்படையில் மட்டுமல்லாது உணர்வுகளின் அடிப்படையிலும் பேசுதல் வேண்டும் இவற்றைப் பற்றி பேசும்போது டேனியல் கோல்ட்மேன் இன் ஐந்து காரணிகள் மிக மிக முக்கியமானவை அதாவது சுய விழிப்புணர்வு சுயகட்டுப்பாடு பச்சாதாபம் உற்சாகப் படுத்துதல் மற்றும் சமூக திறன்கள் எனவே ஒருமுறை தேர்ந்தெடுப்பதில் பயிற்சி அளிப்பவர் மிகவும் கவனத்தோடு தேர்ந்தெடுப்பது அவசியம் மேலும் தாம் தேர்ந்தெடுத்த குறிப்பிட்டு முறையில் பயிற்சியாளர் துல்லியமாகவும் தெளிவாகவும் சுய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஆகவே இந்த குறிப்பிட்ட சுயகட்டுப்பாடு சுய கட்டுப்பாட்டு முறையில் விரிவுரை அவசியமானது ஏற்கனவே விரிவுரை முறையை முந்தைய அமர்வில் தெளிவு படுத்தி உள்ளேன் அம்முறையில் பலவகை பிரிவுகள் ஒன்று சேர்ந்து உள்ளன குழுவாக பங்கெடுத்தல் தனி அமர்வுகள் சிறப்பு விரிவுரையாளர்கள் இவையெல்லாம் அடங்கும் ஆகவே குறிப்பிட்ட சுய கட்டுப்பாட்டு முறையில் அறிவுசார் உத்திகளை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் பச்சாதாபம் பற்றியது பயிற்சி பெறுபவர்கள் பலதரப்பட்ட துறையிலிருந்து வெவ்வேறான கல்வி முறையிலிருந்தும் மேலும் வெவ்வேறான சமூக சூழலில் இருந்தும் வருகின்றனர் எனவே அறிவுசார் முறையில் உத்திகளை பயன்படுத்தும்போது அது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் எனவே பயிற்சி அளிப்பவர் அறிவுசார் உத்திகளின் பச்சாதாப முறையை பயிற்சி அளிப்பவர்கள் இடம் பயிற்சி பெறுபவர்கள் சரியான முறையில் உரையாடலில் பங்கேற்க செய்ய வேண்டும் இல்லையெனில் இம்முறை சரியான வெற்றியை தராது அடுத்தது அணுகுமுறை மற்றும் இயக்கம் திறன்கள் இங்கு எவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட அறிவை நேர்மறையாக ஆதரவான அணுகுமுறையில் பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது பயிற்சியாளர் பயனுள்ள செய்தி நேர்மறையான செய்தியையும் தனது அணுகுமுறையில் பயிற்சி பெறுபவர்கள் இடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் இம்முறை சரியான பலனை பெறாது ஆக பயிற்சி பெறுபவர்கள் இடம் மிக மிக முக்கியமாக நேர்மறை சிந்தனைகளையும் இயக்குதல் திறன்களையும் சரியான அணுகுமுறை மூலம் குறிப்பிடுவது அவசியம் பின்னர் கற்கும் சூழ்நிலை பயிற்சி பெறுபவர்களின் மனநிலைக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் பயிற்சியின் நோக்கத்தை புரிதல் வேண்டும் உதாரணமாக தொழிற்சாலைகளில் புதிதாக பணிக்கு வருபவர்களின் பயிற்சி என்றால் பயிற்சி நடைபெறும் இடம் தொழிற்சாலையாக இருக்குமாயின் பயிற்சி அளிப்பவர்கள் உடன் பயிற்சி பெறுபவர்கள் அதிகமாக உரையாடி தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முடியும் சூழ்நிலை அவர்களுக்கு அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தும் மேலும் எதிர்கால திட்டமிடலையும் உருவாக்கும் எனவே சில சமயங்களில் பயிற்சி பெறுபவர்கள் அனுபவமில்லாத சூழ்நிலையில் இருந்து வந்திருப்பார்கள் ஆனால் பயிற்சிபெறும் சூழ்நிலை இவர்களது ஆரம்பநிலை அதுவே கருநிலை ஆகும் மேலும் இந்நிலையில் அவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி சூழ்நிலை மிகவும் படைப்பாற்றல் உள்ளதாகவும் அதிகமாக உரையாடுதல் இருப்பதாகவும் அமைத்தல் வேண்டும் இப்போது நாம் கற்பவர்களின் வளர்ச்சி நிலையை ஆராயும்போது அவர்களின் நடுத்தர நிர்வாக வளர்ச்சிக் கட்டத்தில் நான் அவர்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையின் சுழற்சியை கற்றுத் தருதல் வேண்டும் இது அவர்களுக்கு முடிவெடுக்கும் திறனை கற்றுக்கொடுக்கும் மேலும் இந்த சூழ்நிலை கற்பதற்கு மிக இலகுவாக இருக்கும் ஆகவே சரியான சூழலை உருவாக்கவும் அதில் பலவகை வளர்ச்சியை உண்டாக்கவும் பல நிறங்களை நிரப்புவதற்கு இதுபோன்ற சரியான திட்டமிடும் முடிவெடுக்கும் திறமையை சூழ்நிலைகள் உருவாக்கும் மூன்றாவதாக உயர் திறமையுடைய நிர்வாக மக்கள் இவர்கள் அதிகமான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் நடப்பு சூழ்நிலைகளில் தொழில்நுட்பத்தை அறியாதவர்களாக இருக்கின்றனர் எனவே இவர்களுக்கு நடப்பு சூழ்நிலைக்கேற்ப தொழில்நுட்பத்தை கற்கவும் அதை பயன்படுத்தவும் பயிற்சியின் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் மேலும் அவர்களை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் அதை விருப்பம் உடையதாகவும் இருக்கும் கற்றல் சூழ்நிலைகளை பயிற்சியாக அளித்தல் வேண்டும் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் ஒரு சரியான விரிவுபடுத்தும் முறை இருக்க வேண்டும் அம்முறை கற்பவர்களின் சமுதாய அடிப்படையிலும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் அவர்களின் திறமைகளை பிரித்துக் காட்டும் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் ஏனெனில் பயிற்சி சரியான முறையில் அவர்களை சென்றடைய வேண்டுமானால் அவர் அவர்களுக்கு உரிய சரியான முறையில் அந்த சூழ்நிலையில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயிற்சியின் உட்பொருளாகும் பயிற்சி பெறுபவர்களின் தகுதிக்குரிய கருப்பொருள்கள் பயிற்சியில் இருப்பது அவசியம் பயிற்சி அளிப்பவர் தனது திறமையால் திட்டத்தால் பயிற்சி பெறுபவர்கள் இப்பயிற்சியின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவும் இம்முறையில் அளிக்கப்படும் பயிற்சிகளை உத்திகளை சரியான முறையில் பயன்படுத்தவும் ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் கற்றலின் வெளிப்பாடுகள் மதிப்பீடுகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் ஒரு பயிற்சியாளர் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் பயிற்சியின் நோக்கம் என்ன வேறு எந்தெந்த வழிமுறைகள் இப்பயிற்சிக்கு உள்ளன என்பதை விளக்க வேண்டும் இதுபோன்ற பயிற்சிகளில் ஆகும் செலவுகள் மற்றும் வெளியாகும் விளைவுகள் போன்றவற்றில் அளவீடுகளை பயன்படுத்த வேண்டும் இதில் மிகமிக முக்கியமானது அர்த்தமுள்ள பயிற்சி முறையும் அதன் கருப்பொருளும் ஆகும் அந்த பயிற்சி நாளின் இறுதியில் பயிற்சி பெற்றவர்கள் கேள்விகளுக்கு உள்ளாக்கப் படுதல் வேண்டும் அவர்கள் வந்திருக்கும் தொழில் துறையில் இருந்தும் கேள்விகள் முன்வைக்கப்பட வேண்டும் அதுவே இப்பயிற்சி நாளை திட்ட முறையாகும் பயிற்சி முறையில் உங்கள் மிகவும் பயன்படுகிறது பயிற்சி பெறுபவர் பயிற்சியின் கருத்திலிருந்துமற்றும் பயிற்சி மதிப்பீட்டில் இருந்தும் அனுபவம் அடைகின்றனர் ஆக பயிற்சியின் முடிவில் மற்றும் பயிற்சியில் சிறுசிறு இடைவேளைகளில் பயிற்சி அளிப்பவர் பயிற்சி பெறுபவர்கள் உடன் கேள்வி பதில் உரையை உருவாக்க வேண்டும் இதுவே சரியான கற்றல் சூழ்நிலையை உருவாக்கும் அவர்கள் பயிற்சி மதிப்பீட்டில் இருந்து மற்ற பயிற்சி பெறுபவர்கள் சரியான புரிதல்களை பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் நாம் அவர்களின் பயிற்சிகளை புரிந்துகொள்ள அவர்களை பயிற்சியின் மதிப்பீட்டை அளிக்கும்படி கூற வேண்டும் இப்போது இங்கு பயிற்சி பெறுபவர்களுக்கு ஒரு முக்கியமான முறையை தெளிவுபடுத்துகிறேன் அது மற்றவர்களுடன் கலந்துரையாடுவது ஆகும் மேலும் தொடர் சொற்றொடர்கள் இடையிடையே கலந்துரையாடல்கள் பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுபவர் செய்தல் வேண்டும் விரிவுரை மட்டும் நிகழ்ந்தால் பயிற்சி பெறுபவர்கள் தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய முடியாது மேலும் அவர்கள் தங்களது முறைகளின் உட்பொருட்கள் குறிப்பிட்ட முறைகள் கண்டறியப்படும் கடினமான சூழ்நிலைகள் மற்றும் சரி செய்வதற்கு இந்த ஒருவர் மட்டுமே பேசும் விரிவுரை முறை பயனளிக்காது எனவே பயிற்சி பெறுபவர் மற்றும் பயிற்சி அளிப்பவர் இரு பிரிவினரும் உரையாடுவதாக பயிற்சி இருந்தால் மட்டுமே அது ஒரு முழுமையான பயிற்சியாக இருக்கும் அடுத்த பகுதி பயிற்சியின் பரிமாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பற்றியது பயிற்சியின் பரிமாற்றம் தான் பெற்று பயிற்சியை தனது வேலையில் எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது எனவே இது அனுப்புனர் அறிவு அனுப்புனர் தொடர்பு அனுப்புனர் இன் பணி நடை மற்றும் பெறுநர் உடனான தொடர்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது பயிற்சியின் அனைத்து சமூக மற்றும் கல்வி பின்னணி அனுபவங்கள் புள்ளிவிவரங்களை பெறுவதற்கு நிச்சயமாக அது பயிற்சி பெற்றவருக்கு உதவியாக இருக்கும் எப்பொழுதுமே கற்றுக் கொள்வதற்கு ஒரு முன்நிபந்தனை உள்ளது அது என்னவெனில் கற்றுக் கொள்பவரின் விருப்பமே ஆகும் கற்றுக் கொள்பவர் மிகவும் அர்ப்பணிப்புடன் ஆர்வத்துடன் இருந்தால் பயிற்சி அளிப்பவர் எளிதான முறையில் தனது அறிவை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் பொதுவாக பயிற்சியின் உள்ளடக்கம் மற்றும் சூழ்நிலை பயிற்சி பெறுபவர்களில் திறமையை வேலையின் போது வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் எனவே பயிற்சி உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி அளிப்பவரின் திறன் பயிற்சி பெறுபவர்களின் திறன் ஆகியவற்றை இணைத்துக் கொள்ள வேண்டும் இதன் முடிவு கற்றல் முடிவுகள் வலுவாக இருக்கும் எனவே இது பயிற்சியாளருக்கு பயிற்சி பெறுபவர்கள் அறிவு மாற்றத்தை பரிமாற்றத்தை உருவாக்கும் ஒரு உயர்ந்த கற்றல் முறையை உருவாக்கும் ஒரு உயர்வான பயிற்சி பரிமாற்றத்திற்கு மற்றும் அறிவு பகிர்தலுக்கு தேவையானவற்றை உருவாக்கும் உருவாக்கும் சூழ்நிலையை மனதில் மனதில் நிலைநிறுத்த வேண்டியது நிலைநிறுத்த வேண்டியது ஒவ்வொரு பயிற்சி பெறுவதற்கும் அவசியமாகும் பயிற்சி முறைகள் மீதும் கற்றல் விளைவுகளுக்கும் இடையே கணிசமான ஒன்றோடொன்று தொடர்பு உள்ளது எனவே எந்த பயிற்சி முறையாக இருந்தாலும் பொதுவாக புரிந்துகொள்ளக்கூடிய கற்றல் விளைவுகள் உள்ளன ஆனால் பொருந்தாத முறை இருத்தல் கூடாது முதலாவதாகும் முக்கியமானதாகும் அது என்னவென்றால் பயன்படுத்தப்படும் முறை பயிற்சி பெறுபவர் ஆல் பொருந்திக் கொள்ளப்பட்ட அவர் எதிர்பார்த்த முறையாக இருக்க வேண்டும் எனவே இது போன்ற வழக்கத்தில் கருப்பொருள் விரிவுரை தேவைப்பட்டால் பயிற்சி அளித்தல் வழக்கத்தில் விதிமுறையை வழங்கலாம் இருப்பினும் கருப்பொருள் விளக்கமளித்தல் இல் அதிகமான கலந்துரையாடல்கள் கற்றலில் அதிக ஆற்றலை உருவாகும் மேலும் கருப்பொருள்களபகிர்வதில் அதிகமான உரையாடல்கள் இருந்தால் இம்முறை பயிற்சி கற்றல் முறைகள் நிச்சயம் உயர் மட்டத்திற்கு அல்லது குறைந்தபட்சம் அடுத்த நிலைக்கு உயர்த்தும் இரண்டாவதாக விளக்கக்காட்சி முறைகளை கைகூடும் முறைகளுடன் ஒப்பிடுதல் இப்போது பெரும்பாலான கைகூடும் முறைகள் சிறந்த கற்றல் சூழ்நிலையை உருவாக்குகின்றன ஏனெனில் நாங்கள் வேலை செய்யும் பயிற்சியைப் பற்றி பேசும்போதெல்லாம் முதன்முதலாக கைகூடும் முறை முன்வைக்கப்படுகிறது மேலும் மற்ற பயிற்சிகளை விட இம்முறை ஒரு சிறந்த கற்றல் சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒரு நபர் கடை தளத்திலும் உருவகப்படுத்துதல் முறையிலும் இயற்கையாகவே கற்கிறார் ஆனால் கடைத் தளத்திற்கு செல்வதற்கு முன்பு நாம் புறக்கணிக்க முடியாது அதற்கான முறையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் கடை தளத்திற்கு செல்வதற்கு முன்பு நாம் உருவகப்படுத்துதலை புறக்கணிக்கவும் முடியாது மேலும் நாம் அதை குறைத்து மதிப்பிடவும் முடியாது ஏனெனில் உருவகப்படுத்துதல் அவருக்கு படைத்தளத்தில் நிகழ்த்துவதற்கான வழிகாட்டல்களை கொடுக்கும் எனவே படைத்தளத்தில் பயன்படுத்தவேண்டிய அனைத்து மூன்று நிபந்தனைகளையும் அவர் பெறுவார் இந்த சூழலும் பயிற்சியின் அதை மாற்றவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் விளக்கக்காட்சி முறைகள் மூலமாக மட்டுமே செல்கிறோம் என்றால் அது விரிவுரை முறையாக இருக்கும் மேலும் விரிவுரை முறை இருந்தால் கை கூடும் முறை அல்லது வேலைவாய்ப்பு பயிற்சி முறையுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்காது எனவே விளக்கக்காட்சி முறைகள் கருத்தை தெளிவாகிவிடும் இது ஒரு நபரை ஒரு நபரில் திறன்களை கற்றுக்கொள்ள தயாராகும் ஆகவே இந்தத் திறன்களை கற்றுக்கொள்வது குறிப்பிட்ட விளக்கக்காட்சி முறையில் மட்டுமே சாத்தியமாகும் சில நேரங்களில் விளக்கக்காட்சி முறைகள் கைகூடும் உரைகளை விட குறைந்த பலன்களைத் தரும் இதுபோன்ற நிலைமைகளில் கைகூடும் முறைகளை உதவிக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே வரைமுறைகள் ஒரு அடிப்படை திட்டத்தை உருவாக்குகின்றன பாதைகளை தருகின்றன ஆதரவாகவும் விளங்குகின்றன ஆனால் உண்மையான கற்றல் ஒரு மனிதனுக்கு வேலை செய்யும்பொழுது உருவாகுகிறது ஏனெனில் அவன் முழுவதுமாக உரையாடல் குறிப்பிட்ட செயல்களை வேலை செய்யும்பொழுது கற்கிறான் மேலும் இரண்டாவது முக்கியமாக நாம் முறைகளை தேர்ந்தெடுப்பது வரிசையாக விளக்கக்காட்சி முதலிலும் அதனைத்தொடர்ந்து கைக்கூடும் முறையும் பயன்படுத்த வேண்டும் விளக்கக்காட்சி மட்டுமே பயன்படுத்துவது சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்காது மேலும் அதிகமான வெளிப்படுதல் வேண்டுமெனில் விளக்கக்காட்சி முறை அதைத் தொடர்ந்து பயிற்சி முறை மேலும் மேலும் கைக்கூடும் முறை ஆகியவை உருவாக்கப்பட வேண்டும் அடுத்த முக்கியமான விவரம் முடியுமானால் அதிகமான முறைகளை ஒரே பயிற்சியில் பயன்படுத்தலாம் உதாரணமாக மூன்று நாள் ஐந்து நாள் ஒரு வாரம் உள்ளே பயிற்சிகளில் பலவகையான முறைகளை பயன்படுத்தலாம் உதாரணமாக விரிவுரை முறை குழு உருவாக்குதல் தனி அமைப்பு முறைகள் விளக்கக்காட்சி முறைகள் பயிற்சி அளிப்பவர்கள் பயிற்சி பெறுபவர் உங்களை காட்சிப்படுத்தும் விளையாட்டு கற்றல் முறைகள்காணொளி உருவாக்கும் முறைகள் போன்றவை அடங்கும் இதுபோன்ற அமர்வுகளில் வணிக விளையாட்டுக்கள் பயிற்சிகள் அவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் முறைகள் அறிவு சோதனைகள்மேலும் தங்களின் இயல்புகள் இவற்றை பயன்படுத்தி எவ்வாறு முடிவுகள் எடுக்க முடியும் என்பதை விளக்கும் விளக்கவே பயிற்சி பெறுபவர்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் பிரச்சனைகளைதீர்ப்பதற்கும் வழக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இதுபோன்ற பயிற்சிகள் வழிமுறைகள் பயிற்சி பெறுபவர்களின் அறிவுசார் திறமையை சோதிக்க பயன்படுகின்றன பயிற்சிபெறும் குழுவினரிடம் ஒரு வழக்குகளை கொடுக்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களின் திறமை அனுபவத்திற்கு ஏற்றார்போல் தீர்வுகளை உருவாக்குகின்றன நாம் தீர்வுகளை பரிசீலிக்க ஒருவரை நடுவராக வைத்தாள் இதுபோன்ற போட்டிகளில் பயிற்சி பெறுபவர்கள் யார் சிறந்த தீர்வை ஏற்படுத்தினர் என்பதை அறிந்து ஊக்கப்படுத்த முடியும் இதுபோன்ற முறைகளை கற்றுக் கொள்வார்கள் மேலும் இதன் விளைவாக நாம் இங்கு பலவகைபயிற்சி முறைகள் பயன்படுத்தப்படும்போதெல்லாம் விரிவுரை முறை காணொளி கேட்பொலி வணிக விளையாட்டுக்கள் பயிற்சி முறைகள் வழக்குகள் உள்ளன எனவே பொதுவாக ஒற்றை பயிற்சியில் ஒரு அனுபவம் வாய்ந்த சிறந்த பயிற்சியாளர் பல முறைகளை விளக்கி மிகச்சிறந்த பயன்பாட்டை ஊக்குவிப்பார் பொதுவாக ஒவ்வொரு முறையிலும் நிறைகளும் குறைகளும் உள்ளன நிலைகளை வைத்து குறைகளை சமன்படுத்துதல் வேண்டும் எனவே பயிற்சி அளிப்பவர்கள் பயிற்சி பெறும் பங்காளி சிறந்த முறையில் உருவாவதற்கு அவர்களை தயாராக வேண்டும் இப்போது இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க விரும்புகிறேன் வீட்டு உபயோக பயன்பாட்டில் சுய வேக பொருட்கள் பள்ளி அடிப்படையிலான படிப்புகள் மற்றும் பயிற்றுவிப்பாளர் வழிநடத்தும் பயிற்சிகள் ஆகியவற்றை பார்ப்போம் அமர்வில் வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர்களின் நடத்தை மற்றும் ஓட்டுநர்களின் தொழில்நுட்ப சிக்கல்கள் இவற்றைத் தீர்க்க எவ்வாறு காணொளி பயன்படுத்தப்படுகின்றது என்பதை விவாதித்தேன் எனவே இங்கே மற்றொரு எடுத்துக்காட்டு இது காணொளி அடிப்படையிலான மற்றும் பயிற்சி அளிப்பவரின் தலைமையிலான பயிற்சியில் பயன்பாட்டு விற்பனையாளர்களை அறிவுறுத்தியது எனவே சுயமாக பயிற்சி விஷயத்தில் கடையில் கிடைக்கும் தயாரிப்புகளை புரிந்து கொள்ள இது அவர்களுக்கு உதவும் இது ஒரு நல்ல கருத்தாகும் இப்போது பயிற்சியாளர்கள் எந்த வேலையை செய்கிறார்களோ அவர்கள் வணிக வேலையை மட்டும் செய்ய கூடாது ஆனால் அந்த தயாரிப்புகளில் அனுபவம் இருக்க வேண்டும் இந்த தயாரிப்புகளில் உள்ள உள்ள உருவகப்படுத்துதல் திட்டமிடப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு பாத்திரம் கழுவிய காணொளி க்கு பதிலாக அவருக்கு அந்த பாத்திரம் கழுவி பயன்படுத்த வாய்ப்பு வழங்க வேண்டும் அனுபவத்தின் மூலம் அவர் அதனை கையாளும் போது என்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை அவர் புரிந்து கொள்ள போதும் விற்பனையாளர்கள் பலமுறை காணொளி காட்சிகளை வைத்தேவாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்கின்றனர் இம்முறை 70 80 சதவீதம் வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முடியும் ஆனால்100 சதவீத பதில் விரும்பினால் நீங்கள் விற்பனையாளர்களுக்கு இந்த சாதனத்தை பயன்படுத்த பயிற்சி அளிக்க வேண்டும் செய்தாள் கடையில் இருக்கும் தயாரிப்புகளை முழுமையாக புரிந்துகொள்ள வழிவகுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு இதுபோல பல தயாரிப்புகள் இருக்கலாம் அதுபோல ஒரு விற்பனையாளர் ஒரு விற்பனையாளர் எனக்கு X பொருளைப் பற்றி தெரியும் ஆனால் Y பொருள் தெரியாது என்று சொல்லக்கூடாது விற்பனையாளர் எப்பொழுதுமே கடையில் உள்ள அனைத்து பொருட்களைப் பற்றியும் நுண்ணறிவு பெற்றவராக தயாரிப்புகளை வாங்குபவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதில் அளிப்பவர் ஆக இருக்க வேண்டும் இதற்கு வெறும் வானொலி முறை மற்றும் விளக்கவுரை போதுமானதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆகும் வானொலி அடிப்படையிலான நிழல்கள் விற்பனையாளருக்கு ஒவ்வொரு தயாரிப்பு அம்சங்களையும் வலியுறுத்தி கற்றுக் கொடுக்கின்றன ஏனெனில் அவர் அதில் பணியாற்றியுள்ளார் எனவே இந்த குறிப்பிட்ட தயாரிப்புக்கு தேவையான கட்டளைகள் என்னவென்று அவருக்கு தெரியும் மேலும் அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டை கட்டளையிடும் போது என்ன வகை சிக்கல்கள் உள்ளன என்பது புரியும் சலவை இயந்திரத்தின் ஒரு எளிய எடுத்துக்காட்டு இந்த சலவை இயந்திரம் எவ்வாறு இயங்குகிறது மற்றும் எந்த குறிப்பிட்ட பணியை செய்ய உதவுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை விற்பனையாளருக்கு விளக்குவதற்கு காணொளி அடிப்படையிலான செய்திகள் பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கின்றனர் காணொளி அடிப்படையான நிகழ்ச்சியின் மூலம் விற்பனையாளர் ஒவ்வொரு தயாரிப்பின் அம்சங்களையும் வலியுறுத்தல் இன் கற்றுக் கொள்கிறார் எனவே குறிப்பிட்ட தயாரிப்பிற்கு காணொளி காட்சிகள் வாடிக்கையாளருக்கு நன்மை பயக்கும் செயல்களை கூறுகிறார் ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டவாறு அவருக்கு அணுகுமுறை பயிற்சி அளித்தால் மட்டுமே அவரால் முழுமையாக விளக்க முடியும் எடுத்துக்காட்டாக சமையலறை வடிவமைப்பு அல்லது சமயலரை அலமாரி எவ்வாறு உள்ளது என்பதை பயிற்சியின் மூலமே அவர் விளக்கமுடியும் அல்லது மாயாஜாலம் மூலம் எதையும் விற்பனையாளர் விளக்கிக் கூறிவிட முடியாது விற்பனையாளர் பங்கு நாடகங்களில் பங்கேற்கிறார் மற்றும் நிறுவனத்தின் விற்பனை உத்திகள் பயன்படுத்துவதற்கான திறனை மதிப்பீடு செய்கிறார் மற்றொரு நுட்பம்ப உள்ளது இது விற்பனையை பற்றியது எனவே முதல் பகுதி நான் குறிப்பிட்ட அந்த தயாரிப்பு பற்றியது அதில் தயாரிப்பின் அறிவை பேசிக்கொண்டிருந்தேன் இரண்டாவதாக தயாரிப்பை விற்க வேண்டும் விற்பனைக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் ஆனால் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த இரண்டு செயல்பாடுகள் மற்றும் இந்த இரண்டு பயிற்சிகளை தனிமை படுத்த கூடாது அவை தனித்து இயங்கும் தன்மை அற்றவை அவை ஒன்றுக்கொன்று சார்ந்தே இருக்கின்றன ஆகவே மிக மிக முக்கியமானது அவர் கற்றுக் கொள்ளும் தயாரிப்பை அவரே பயன்படுத்தினால்தான் அதை எவ்வாறு இருக்க வேண்டும் அதை வாங்குபவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நிலமையை அனுசரித்து சிக்கலைத் தீர்க்க புத்திசாலித்தனமான நடவடிக்கையை எடுக்க முடியும் இதை ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்ல முடியும் இப்போது இந்த பயிற்சி முறைகளுக்கு பிறகு நான் செலவைப் பற்றி பேசுவேன் எங்களால்செலவை புறக்கணிக்க முடியாது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இரண்டு வகை செலவுகள் உள்ளன வளர்ச்சிக்கான செலவு மற்றும் நிர்வாக செலவு அபிவிருத்தி செலவு என்பது பயிற்சித் திட்டத்தின் வடிவமைப்போடு தொடர்புடையது மேலும் இது திட்டத்தை வாங்க அல்லது உருவாக்குவதற்கான செல்லவும் உட்பட்டது ஒவ்வொரு முறையும் பயிற்சி முறை பயன்படுத்தப்படும்போது நிர்வாக செலவு ஏற்படும் இதில் ஆலோசகர்கள் பயிற்றுநர் பொருட்கள் மற்றும் ப பயிற்சியாளர்கள செலவும் அடங்கும் செயல்திறன் மதிப்பீட்டு கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியாளர் பரிந்துரைகள் இரண்டையும் அடிப்படையாக கொண்டது இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் கடைசிப் பகுதியில் இந்த முறைகள் அனைத்திற்கும் பிறகு நான் கலந்துரையாடினேன் இது செலவு பயன் பகுப்பாய்வு ஆகும் அந்த நேரத்தில் நான்வளர்ச்சி செலவு மற்றும் நிர்வாகச் செலவு ஆகிய இரண்டு செலவுகள் பற்றியும் விவாதிப்பேன் ஆனால் அபிவிருத்தி அல்லது நிர்வாகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தின் அளவு உங்களுக்கு கட்டுப்படுத்தவில்லை என்றால் விளக்கக்காட்சி முறை குறித்து நான் விவாதித்த இந்த கை போடும் முறையை தேர்வு செய்க ஆனால் புதிய பயிற்சி முறைகளை உருவாக்குவதற்கான வரம்புக்குட்பட்ட பணம் உங்களிடம் இருந்தால் பயன்படுத்தவும் பயன்பாட்டு பயிற்சி ஒப்பீட்டளவில் மற்றும் பயனுள்ள கைகூடும் முறையாகும் உங்களிடம் பெரிய அளவில் பணத் தொகை இருந்தால் உருவகப்படுத்துதல் போன்ற பயிற்சியின் பரிமாற்றத்தை எளிதாகும் கை போடும் முறையை நீங்கள் பரிசீலிக்கலாம் எனவே இதுபயிற்சி முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் பயிற்சியை பாதிக்கும் காரணிகள் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியது